பென்டியம் ப்ராஸஸருக்கான இந்த பென்டியம் ஈவென்ட் வெக்டார் அட்டவணையின் பொதுவான எடுத்துக்காட்டு இது இதன் நோக்கம் எந்த வகையான குறுக்கீடுகள் இருக்கலாம் அல்லது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் சேவைகள் இருக்கலாம் என்று உங்களுக்குச் சொல்வதே ஆகும் இந்த இன்டர் வெக்டார் எண் 0 டிவைட் பை 0 எரருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு வகுத்தல் பிழை இருந்தால் செயலி இந்த குறிப்பிட்ட வெக்டாருக்கு கட்டுப்பாட்டை மாற்றும் மேலும் பல்வேறு வடிவமைப்பாளர்கள் உள்ளனர் எனவே இன்டர் வெக்டார் 0 க்கு தொடர்புடைய ராெட்டினை நாம் எழுத வேண்டும் எனவே டிவைட் பை எரரில் எண் 0 க்கு தொடர்புடைய ஐ ஆர் இதுவாக இருக்கும் இதேபோல் எண் 1 ன் பிழைத்திருத்த விதிவிலக்கு நல் ஆக இருக்கும் எனவே இது ஒரு நல் இது பயன்பாட்டில் இல்லை பின்னர் பிழைத்திருத்தம் செய்யும்போது பிரேக் பாயிண்டிற்காக பயனாளர் இந்த குறிப்பிட்ட குறுக்கீட்டைப் பயன்படுத்த இது ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த வழியில் நீங்கள் கணினியில் 256 வேறுபட்ட குறுக்கீடுகளை கொண்டிருக்கலாம் அவற்றில் சில குறுக்கீடுகள் கணினியால் பயன்படுத்தப்படலாம் சில வெவ்வேறு சேவைகளை ப்ரோக்ராம் மேம்பாட்டிற்க்கு வழங்குவதற்காக பயனாளர்களால் பயன்படுத்தப்படலாம் அடுத்து சேமிப்பக கட்டமைப்பைப் பார்ப்போம் சேமிப்பக கட்டமைப்பை மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் பிரதான நினைவகம் இரண்டாம் நிலை சேமிப்பு மற்றும் மூன்றாம் நிலை சேமிப்பு பிரதான நினைவகம் என்பது ஸிபியு நேரடியாக அணுகக்கூடிய பெரிய சேமிப்பக ஊடகம் ப்ராஸஸர் நேரடியாக பிரதான நினைவகத்துடன் பேச முடியும் என்று பள்ளி நாட்களிலிருந்து நமக்குத் தெரியும் எனவே ஸிபியுவிற்க்கு ஏதேனும் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது டேட்டா தேவைப்படும்போது அது பிரதான நினைவகத்தை அணுகும் பின்னர் பிரதான நினைவகத்தின் உள்ளடக்கம் ஸிபியுவிற்க்கு வந்து ஸிபியு அதைப் புரிந்துகொண்டு அதை இயக்க அல்லது சில இன்ஸ்ட்ரக்ஷனில் பயன்படுத்த முயற்சிக்கிறது எனவே இந்த பிரதான நினைவகம் குறிப்பில்லா அணுகல் என்ற அம்சத்தைப் பெற்றுள்ளது எனவே ஒரு முகவரி வழங்கப்படுகிறது என்றால் அந்த குறிப்பிட்ட லாெக்கேஷனை அணுக முடியும் இது நிலைத்தன்மையற்றதாக இருக்கும் நீங்கள் கணினியை அணைத்தால் பிரதான நினைவகத்தின் உள்ளடக்கம் இழக்கப்படும் பிரதான நினைவகத்தின் அளவு பெரியதாக இருந்தாலும்அதன் அளவு குறைவாகவே வரையறுக்கப்பட்டுள்ளது அது அவ்வளவு பெரியதல்ல ஆகவே இரண்டாம் நிலை சேமிப்பிடத்தைப் பெற்றுள்ளோம் அங்கு பிரதான நினைவகத்தின் நீட்டிப்பு பெரிய நிலைத்தன்மையுடைய சேமிப்பிடத்தை வழங்குகிறது எனவே இது ஒரு நிலைத்தன்மையுடையதாக இருப்பது என்பது மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் கணினியை அணைத்தாலும் உள்ளடக்கம் இழக்கப்படாது எனவே குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகள் ஹார்ட் டிஸ்க்குகள் ஆகும் அவை கடினமான உலோகம் அல்லது காந்த பதிவு பொருட்களாலான கண்ணாடி தட்டுகளால் மூடப்பட்டிருக்கும் இது ஹார்ட் டிஸ்க்குகளின் கட்டமைப்பாகும் இதன் மேற்பரப்பு லாஜிக்கல் தடங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை மீண்டும் ஸெக்டார்களாக பிரிக்கப்படுகின்றன எனவே பொதுவாக இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைத்துள்ளது இது ஒரு வட்டதகடு இது தடங்களாக பிரிக்கப்படுகிறது இதுபோன்ற ஒரே மையமுள்ள தடங்கள் ஏராளமாக கிடைத்துள்ளன மேலும் இந்த தடங்கள் மீண்டும் ஸெக்டார்களாக பிரிக்கப்படுகின்றன எனவே உள்ளே இருக்கும் இந்த ஸெக்டார்கள் வெளிப்புறத்தை விட குறைவான அளவு கொண்டவை என்று தோன்றினாலும் உண்மையில் அவை அனைத்தும் ஒரே அளவிலான டேட்டாவை வைத்திருக்க முடியும் எனவே அதன் ஒவ்வொரு தனித்தனி பகுதியும் ஒரு ஸெக்டார் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு ஸெக்டார் மற்றும் இந்த தனிப்பட்ட ஒரே மையமுள்ள வட்டம் ஒரு தடமாகும் ஒரு டிஸ்க் கண்ட்ரோலர் டிவைஸ் மற்றும் கணினிக்கு இடையிலான லாஜிக்கல் தொடர்புகளை தீர்மானிக்கும் எனவே உங்கள் தனிப்பட்ட அணுகல் ஸெக்டார்களின் அடிப்படையில் உள்ளது எனவே இது ஸெக்டாரிலிருந்து படித்து கட்டுப்பாட்டை கணினிக்கு இடமாற்றம் செய்யும் எனவே இவை நம்மிடம் இருக்கும் ஹார்ட் டிஸ்க்குகள் ஆகும் அடுத்ததாக நமக்கு திடநிலை வட்டுகள் கிடைத்துள்ளன அவை ஹார்ட் டிஸ்க்குகளை விட வேகமானவை ஆனால் நிலையானவை ஆப்டிகல் டிஸ்க் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் மிகவும் பிரபலமாகி வருகின்றன மேலும் மூன்றாம் நிலை சேமிப்பகமும் உள்ளது இதில் சேமிப்பு திறன் இன்னும் பெரியது ஆனால் அணுகல் நேரம் மெதுவாக உள்ளது எனவே மூன்றாம் நிலை சேமிப்பகத்தை நாம் கவனிப்போம் இந்த டேப் டிரைவ்கள் மேக்னடிக் டேப்கள் போன்றவை குறிப்பாக இந்த மூன்றாம் நிலை சேமிப்புத்திறன் வகையில் வருகின்றன சேமிப்பகத்தின் வரையறை நம்மிடம் உள்ள சேமிப்பக வகையைப் பொறுத்து மாறுபடும் கணினி சேமிப்பகத்தின் அடிப்படை அலகு பிட் ஆகும் ஒரு பிட் 0 மற்றும் 1 இரண்டு மதிப்புகளில் ஏதாவது ஒன்றைக் கொண்டிருக்கலாம் கணினியில் பிற எல்லா சேமிப்பகங்களும் பிட்களின் சேகரிப்பை அடிப்படையாகக் காெண்டது ஒரு பைட் என்பது 8 பிட்கள் கொண்டதாகும் பெரும்பாலான கணினியில் இது மிகச் சிறிய வசதியான சேமிப்பு தொகுப்பாகும் அதிகம் பயன்படுத்தப்படாத ஒன்று வேர்ட் வேர்ட் அளவு கணினி கட்டமைப்பைப் பொறுத்தது எனவே வேர்ட் அளவு என்பது கூறு அமைப்புகளைப் பாெறுத்து வெவ்வேறு எண்ணிக்கையிலான பைட்டுகள் வேர்டை உருவாக்கலாம் எனவே வேர்ட் அளவு என்பது நிலையான அளவு இல்லை இது கணினி சார்ந்தது பின்னர் பெரும்பாலான கணினிகளுக்கான த்ரூபுட் பொதுவாக பைட்டுகள் மற்றும் பைட்டுகளின் சேகரிப்பை கையாளுவதில் அளவிடப்படுகிறது எனவே இந்த கணினி உற்பத்தியாளர்கள் பெரும்பாலும் இந்த எண்களை தோராயமாக 1 மெகாபைட் 1 மில்லியன் பைட் என்று கூறுகிறார்கள் 1 மெகாபைட் என்பது 1 மில்லியன் பைட் 1 கிகாபைட் என்பது 1 பில்லியன் பைட்டுகள் ஆகும் ஆனால் எண்கள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றன ஏனெனில் இது பவர் ஆஃப் 2 இன் அடிப்படையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே பவர் ஆஃப் 10 அல்ல எனவே பிட்டுகளின் மதிப்புகள் சற்று வித்தியாசமாக இருக்கலாம் நெட்வொர்க்கிங் அளவீடுகள் இந்த பொது விதிக்கு விதிவிலக்காகும் அங்கு அவை பிட்களின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன ஏனெனில் ஒரு வினாடிக்கு எத்தனை பிட்கள் அனுப்பப்படுகின்றன என்பதாகும் எனவே அங்கே பிட்களின் அடிப்படையில் பேசப்படுகிறது சேமிப்பகத்தின் படிநிலையை நாம் ஆராய்ந்தால் வேகம் செலவு மற்றும் ஏற்ற இறக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த படிநிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் ஸிபியுகளின் பார்வையில் மிக அதிவேக சாதனம் அல்லது அதிவேக சேமிப்பிடத்தைத் தேடுகிறீர்களென்றால் அவை ஸிபியுக்குள் இருக்க வேண்டும் இயற்கையாகவே ஸிபியு என்பது ஒரு குறைக்கடத்தி சாதனம் குறைக்கடத்தி சிப்புகள் எனவே நீங்கள் அங்கு பெரிய சேமிப்பிடத்தை வைக்கிறீர்கள் என்றால் சிப்பின் விலை கணிசமாக அதிகமாக இருக்கும் எனவே என்ன செய்யப்படுகிறது என்றால் ஒரு பரிமாற்றம் நடக்கிறது வேகத்தைக் குறைக்க விரும்புகிறோம் ஆனால் கணினியின் அளவை அதிகரித்து அடுத்த நிலை நினைவகத்திற்கு செல்லவும் விரும்புகிறோம் இந்த ஸிபியு ரெஜிஸ்டர்களிலிருந்து தொடங்கி நீங்கள் இறுதியான மூன்றாம் நிலை சேமிப்பகத்திற்குச் சென்றால் வேக செலவு நிலையற்ற தன்மையின் மதிப்புகள் இருக்கின்றன மற்றும் முக்கியமாக தகவல்களை மெதுவான சேமிப்பிலிருந்து விரைவான சேமிப்பகத்தில் நகலெடுப்பதற்கான கேஷிங் கருத்தையும் பயன்படுத்துகிறோம் நான் இந்த கருத்துக்களுக்கு சற்று பின்னர் வருகிறேன் எனவே இவை மிக உயர்ந்த நிலை அல்லது முதலிட நிலை எனவே அணுகல் நேரம் குறைந்தபட்சமாகவும் மற்றும் அதே நேரத்தில் திறன் மிகச் சிறியதாகவும் உள்ள ரெஜிஸ்டர்களை பெற்றுள்ளோம் இது ஸிபியு சிப்புக்குள் நம்மிடம் உள்ள ரெஜிஸ்டர்களுக்கானது இன்று குறைக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கணினி அல்லது டிஸ்க்குகளில் நல்ல எண்ணிக்கையிலான ரெஜிஸ்டர்களை வைத்திருக்கிறோம் ஆனாலும் இந்த எண்ணிக்கை அவ்வளவு பெரியதாக இல்லை எனவே நீங்கள் 64 அல்லது 128 ரெஜிஸ்டர்களை பெற்றிருக்கலாம் ஆனால் அதை விட அதிகமாக இல்லை ஏனெனில் சிப்பின் விலை அதிகரிக்கும் இந்த கேஷ் சேமிப்பை நீங்கள் மறந்துவிட்டால் அடுத்த கட்டத்தில் முக்கிய நினைவகம் உள்ளது இந்த முக்கிய நினைவகத்தின் சேமிப்பு திறன் ரெஜிஸ்டர்களின் சேமிப்பு திறனை விட அதிகம் ஆனால் வேக வாரியாக நினைவகம் ஆஃப் சிப்பாக இருப்பதால் அவை ரெஜிஸ்டர்களை விட சற்று மெதுவான வேகத்தோடு இருக்கிறது ரெஜிஸ்டர்கள் ஸிபியு இருக்கும் அதே சிப்புக்குள் இருக்கின்றன நினைவகம் ஆஃப் சிப்பாக ஆக இருக்கிறது எனவே இந்த ஆஃப் சிப் தொடர்பு ஆன் சிப்பை விட குறைந்தது 10 மடங்கு மெதுவாக உள்ளது எனவே இங்கே ஒரு இடைவெளி உள்ளது இப்போது இந்த வேக இடைவெளியை எவ்வாறு குறைப்பது எனவே என்ன செய்யப்பட்டுள்ளது ரெஜிஸ்டர்களுக்கும் பிரதான நினைவகத்திற்கும் இடையில் வடிவமைக்கப்பட்ட மற்றொரு வகை நினைவகம் கேஷ் மெமரி ஆகும் ஒரு ப்ரோக்ராமால் அடிக்கடி குறிப்பிடப்படும் நினைவகத்தின் பகுதிகளை கேஷ் மெமரியில் வைக்கலாம் எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த மதிப்புகளின் உள்ளடக்கத்தைப் பெற விரும்புகிறீர்கள் என்றால் முக்கிய நினைவகத்திற்கு வர வேண்டியதில்லை இப்போது இந்த கேஷ் மெமரி பிரதான நினைவகத்தை விட வேகமாக உள்ளது ஏனெனில் அதன் அணுகல் தொழில்நுட்பம் பிரதான நினைவகத்திலிருந்து வேறுபட்டது மற்றும் இணை அணுகல் உள்ளது எனவே இதன் விளைவாக முக்கிய நினைவகத்துடன் ஒப்பிடும்போது இந்த அணுகலை காலவரம்பற்றதாக மாற்ற முடியும் எனவே கணினி கட்டமைப்பு குறித்த எந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தாலும் இந்த கேஷ் அமைப்பு பற்றிய அனைத்து தகவல்களையும் பெறலாம் எனவே அதற்குள் செல்ல வேண்டாம் முக்கிய நினைவகத்தை விட கேஷ் மிக வேகமாக இருக்கும் மேலும் அடிக்கடி குறிப்பிடப்படும் பகுதிகள் கேஷ் மெமரி சேமிப்பில் வைக்கப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்கிறோம் பிரதான நினைவகத்திற்குப் பிறகு இந்த நிலைத்தன்மையுடைய நினைவகம் உள்ளது எனவே இவை இரண்டாம் நிலை சேமிப்பிடம் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நாம் மேக்னடிக் டிஸ்கை வைத்திருக்கலாம் அவை இரண்டாம் நிலை சேமிப்பிடத்தை உள்ளமைக்கின்றன அதற்கு கீழே மூன்றாம் நிலை சேமிப்பு உள்ளது அங்கு ஆப்டிகல் டிஸ்க் மற்றும் மேக்னடிக் டேப்கள் உள்ளன எனவே நீங்கள் இந்த திசையில் சென்றால் நீங்கள் இந்த பிரமிட்டுக்கு மேலே செல்லும்போது வேகம் மேம்படுகிறது ஆனால் அவற்றின் அளவு குறைந்து வருகிறது அவற்றின் விலையும் அதிகம் ஆகிறது ஆனால் கீழ் பக்கத்திற்கு வருகையில் ஒரு பிட் அளவிற்கான செலவை கருத்தில் கொண்டால் செலவு குறைவாக இருக்கும் இந்த பிரமிட்டின் மேல் பக்கத்தை நோக்கிச் செல்லும்போது ஒரு பிட் அளவிற்கான செலவு அதிகமாக இருக்கும் மேலும் பிரமிட்டின் கீழ் பக்கத்திற்கு வருகையில் செலவு குறைவாக இருக்கும் ஆனால் அதனுடன் தொடர்புடைய நேர அணுகல் நேரம் மிகவும் அதிகமாக இருக்கும் எனவே ஒரு கணினி அமைப்பில் இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹைரார்சிக்கல் இப்படித்தான் உள்ளது எனவே மெதுவான சேமிப்பகத்திலிருந்து தகவல்களை விரைவான சேமிப்பக அமைப்புக்கு நகலெடுக்கும் இந்த கேஷை பெற்றுள்ளோம் மேலும் முக்கிய நினைவகம் இரண்டாம் நிலை சேமிப்பகத்திற்கான கேஷாக இருக்கும் எனவே அந்த வழியில் ஒவ்வொரு அடுக்குகளுக்கும் இடையில் உள்ள கேஷை பற்றி நாம் சிந்திக்கலாம் எனவே சில அடுக்குகள் மெதுவாக இருக்கும் நான் அதற்கு மேல் உள்ள அடுக்கை கீழ் அடுக்குக்கான கேஷாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த வழியில் அதை எடுக்க முடியும் கன்ட்ரோலர்கள் மற்றும் கெர்னலுக்கு இடையில் ஒரே மாதிரியான இன்டர்ஃபேஸ் வழங்கும் உள்ளீட்டு வெளியீட்டு செயல்பாட்டை நிர்வகிக்க ஒவ்வொரு டிவைஸ் கன்ட்ரோலருக்கும் டிவைஸ் டிரைவர்கள் உள்ளன எனவே இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் இந்த சாதனங்களில் சில மேக்னடிக் சாதனங்கள் சில ஆப்டிகல் சாதனங்கள் சில மேக்னடிக் டேப்கள் உள்ளன எனவே அவற்றின் அணுகல் முறைகள் மற்றும் அனைத்தும் வேறுபட்டவை எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தைப் பொறுத்தவரை அவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ளக்கூடாது இல்லையென்றால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் வடிவமைப்பு மிகவும் சிக்கலானதாகிவிடும் அதை தொடர்புடைய டிவைஸ் டிரைவர்களால் செய்ய வேண்டும் எனவே ஒரு தொழில் நிறுவனம் ஒரு சாதனத்தை உருவாக்கும் போதெல்லாம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட சாதனத்தை மிக எளிதாக இயக்கக்கூடிய தொடர்புடைய டிவைஸ் டிரைவரையும் வழங்க வேண்டும் எல்லாவற்றையும் யூஎஸ்பி உடன் இணக்கமாக வைத்திருப்பது ஒரு பொதுவான வழி ஏனென்றால் இப்போது உங்களிடம் உள்ள எல்லா ஆப்பரேட்டிங் ஸிஸ்டங்களும் யூஎஸ்பியுடன் இணக்கமானவை அவை யூஎஸ்பி சாதனங்கள் மற்றும் யூஎஸ்பி தரத்தை ஆதரிக்கின்றன எனவே இருக்க வேண்டிய அடிப்படை செயல்பாடுகள் அனைத்தும் அங்கே இருக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக அது எல்லாம் இல்லை ஏனெனில் சில சாதனங்களுக்கு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கலாம் எனவே யூஎஸ்பி சாதனங்களில் உள்ள டிவைஸ் டிரைவர்களால் அவற்றை இயக்க முடியாமல் போகலாம் எடுத்துக்காட்டாக ஒரு ப்ரின்டரில் சில சிறப்பு வகை அச்சிடும் அம்சங்கள் இருக்கலாம் எனவே உங்களிடம் உள்ள யூஎஸ்பி டிவைஸ் டிரைவர் அதை ஆதரிக்காமல் இருக்கலாம் எனவே அந்த ப்ரின்டரிலிருந்து அதிகபட்ச நன்மையை நீங்கள் பெற முடியாது அதனால் நாங்கள் யூஎஸ்பி டிவைஸ் டிரைவரைப் பயன்படுத்தக்கூடாது ஆனால் சாதன வடிவமைப்பாளரால் வழங்கப்பட்ட டிவைஸ் டிரைவரை பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த டிவைஸ் டிரைவரின் நோக்கம் குறிப்பிட்ட சாதனத்துக்கானது அதை புறக்கணிக்க முடியாது இப்பொழுது IO கட்டமைப்பிற்கு வருவோம் ஒரு பொதுவான நோக்கத்திற்கான கணினி அமைப்பு ஸிபியுகள் மற்றும் பல டிவைஸ் கன்ட்ரோலர்களை கொண்டுள்ளது அவை பொதுவான பஸ் மூலம் இணைக்கப்படுகின்றன ஒவ்வொரு கன்ட்ரோலரும் ஒரு குறிப்பிட்ட வகை சாதனத்தின் பொறுப்பாகும் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட சாதனங்களும் இணைக்கப்படலாம் உதாரணமாக ஏழு அல்லது அதற்கு மேற்பட்ட சாதனங்களை சிறிய கணினி அமைப்பு இன்டர்ஃபேஸுடன் அல்லது SCSI கன்ட்ரோலருடன் இணைக்க முடியும் எனவே ஏழு அல்லது அதற்கு மேற்பட்ட சாதனங்களை இணைக்க முடியும் ஒரு டிவைஸ் கன்ட்ரோலர் சில லோக்கல் பஃபர் சேமிப்பகத்தையும் சிறப்பு பயன்பாட்டிற்கான ரெஜிஸ்டர்களின் தொகுப்பையும் பராமரிக்கிறது அவை பெரும்பாலும் கட்டுப்பாட்டு ரெஜிஸ்டருக்கானது ஆகும் ஒரு டிவைஸ் கன்ட்ரோலர் அது கட்டுப்படுத்தும் புற சாதனங்களுக்கும் அதன் லோக்கல் பஃபர் சேமிப்பகத்திற்கும் இடையில் டேட்டாவை நகர்த்துவதற்கு பொறுப்பாகிறது எனவே இதை இந்த டிவைஸ் கனட்ரோலர் செய்ய வேண்டும் பொதுவாக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் ஒவ்வொரு டிவைஸ் கன்ட்ரோலருக்கும் ஒரு டிவைஸ் டிரைவர் இருக்கும் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் முன்பே வடிவமைக்கப்பட்ட டிவைஸ் டிரைவருடன் வரும் எடுத்துக்காட்டாக யூஎஸ்பி சாதனங்களை ஆதரிக்கும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் உள்ளமைக்கப்பட்ட யூஎஸ்பி டிரைவர்களைப் பெற்றுள்ளது அல்லது சாதனம் நிறுவப்படும் போதெல்லாம் பெறுகிறது எனவே அந்த நேரத்தில் சாதன வடிவமைப்பாளரால் வழங்கப்பட்ட டிவைஸ் டிரைவர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்துடன் இணைக்கப்படுகிறது எனவே கணினி சாதனத்தை இயக்கும்போது அந்த நேரத்தில் டிவைஸ் டிரைவர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்துடன் இருக்கிறது எனவே இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் சாதனத்துடன் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் போதெல்லாம் அது தொடர்புடைய டிவைஸ் டிரைவருக்கு அந்த வசதியை வழங்கச் சொல்லலாம் எனவே இந்த டிவைஸ் டிரைவர் டிவைஸ் கன்ட்ரோலரை புரிந்துகொண்டு மீதமுள்ள ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு சாதனத்தை ஒரு சீரான இன்டர்ஃபேஸுடன் வழங்குகிறது எனவே இது மிகவும் முக்கியமானது உயர் நிலையில் நீங்கள் ஒரு டிஸ்க்கிற்க்கு ஒரு ஃபைலை எழுதுகிறீர்களா அல்லது டேப்பில் ஒரு ஃபைலை எழுதுகிறீர்களா அல்லது ஆப்டிகல் டிரைவிற்கு ஒரு ஃபைலை எழுதுகிறீர்களா என்பது முக்கியமல்ல ஏனெனில் ஆப்பரேட்டர்கள் தங்கள் சொந்த டிவைஸ் டிரைவர்களால் கவனிக்கப்படுகிறார்கள் எனவே டிவைஸ் டிரைவர்கள் வெளியிடும் குறிப்புகள் அவை தொடர்புடைய சாதனத்திற்கு குறிப்பிட்டவையாக இருக்கும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் இந்த விவரங்களிலிருந்து விடுவிக்கப்படும் எனவே ஒரு IO செயல்பாட்டைத் தொடங்க டிவைஸ் டிரைவர் டிவைஸ் கன்ட்ரோலரின் பொருத்தமான ரெஜிஸ்டர்களை லோட் செய்யும் டிவைஸ் கன்ட்ரோலர் இந்த ரெஜிஸ்டர்களின் உள்ளடக்கத்தை ஆராய்ந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் எடுத்துக்காட்டாக கீபோர்டிலிருந்து எழுத்தைப் ரீட் செய்வது அல்லது டிஸ்க்கில் ஏதாவது ரைட் செய்வது போன்றது கன்ட்ரோலர் சாதனத்திலிருந்து அதன் லோக்கல் பஃபருக்கு டேட்டாவை இடமாற்றம் செய்யத் தொடங்கும் மற்றும் டேட்டா பரிமாற்றம் முடிந்ததும் டிவைஸ் கன்ட்ரோலர் டிவைஸ் டிரைவருக்கு அதன் செயல்பாட்டை முடித்துவிட்டதாக குறுக்கீடு மூலம் தெரிவிக்கும் எனவே டிவைஸ் கன்ட்ரோலரிலிருந்து தாெடங்க ரெஜிஸ்டர்கள் டிவைஸ் டிரைவர் மூலம் நிரப்பப்படும் பின்னர் டிவைஸ் கன்ட்ரோலர் ரெஜிஸ்டர்கள் சில மதிப்புடன் எழுதப்பட்டிருப்பதைக் கண்டறிந்தால் அது செய்ய வேண்டிய செயல்பாட்டு வகையைத் தீர்மானிக்கும் இது டிவைஸுடன் அந்தச் செயல்பாட்டைச் செய்கிறது பின்னர் டிவைஸ் கன்ட்ரோலர் டிவைஸ் டிரைவருக்கு ஒரு குறுக்கீடு வழியாக செயல்பாடு முடிந்துவிட்டது என்று தெரிவிக்கிறது செயல்பாடு ஒரு ரீட் செயல்பாடாக இருந்தால் டேட்டா அல்லது ஒரு டேட்டா பாயின்டரை திருப்பி அனுப்பும்போது டிவைஸ் டிரைவர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு கட்டுப்பாட்டை திருப்பி வழங்கும் மற்ற பிற செயல்பாட்டிற்கு டிவைஸ் டிரைவர் நிலைமை தகவலை திருப்பி வழங்குகிறது எனவே இது வெறும் ஒரு ரைட் செயல்பாடாக இருந்தால் அது ஒரு நிலைமை தகவலைத் திருப்பித்தரும் இது ஒரு ரீட் செயல்பாடாக இருந்தால் அது தொடர்புடைய மதிப்பைக் கொடுக்க வேண்டும் எனவே இந்த வழியில் இந்த IO செயல்பாடு தொடரும் டேட்டா பரிமாற்றத்தில் மற்றொரு பாணி உள்ளது இது டைரக்ட் மெமரி அக்ஸஸ் அல்லது டிஎம்ஏ என அழைக்கப்படுகிறது எனவே நாம் பேசிய இந்த குறுக்கீட்டால் இயக்கப்படுகின்ற IO iterrupt driven IO நல்லது ஆனால் இது சிறிய அளவிலான டேட்டா நகர்த்துவதற்கானது எடுத்துக்காட்டாக உங்கள் ப்ரோக்ராம் கீபோர்டிலிருந்து எதையாவது ரீட் செய்ய விரும்பினால் கீபோர்டிலிருந்து ஒரு கீயை ரீட் செய்ய வேண்டும் என்று அதற்குரிய டிவைஸ் டிரைவர் முலமாக கீபோர்ட் கன்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் தெரிவிக்கலாம் பயனாளர் கீயை அழுத்தும் போது டிவைஸ் கன்ட்ரோலர் டிவைஸ் டிரைவருக்கு அதனை தெரிவிக்கிறது எனவே சிறிய அளவிலான டேட்டாவைப் பெறும்போது அது நன்றாக வேலை செய்யும் ஆனால் ஒரு பெரிய அளவிலான டேட்டா நகர்த்தப்படும்போது ஒவ்வொரு முறையும் 1 பைட் டேட்டா மாற்றப்படும் போது நான் ப்ராஸஸரை குறுக்கிடக்கூடாது எனவே இந்த சிக்கலை தீர்க்க மற்றொரு பரிமாற்ற வழிமுறை உள்ளது இது நேரடி நினைவக அணுகல் அல்லது டிஎம்ஏ என அழைக்கப்படுகிறது அது எவ்வாறு இயங்குகிறது IO சாதனத்திற்கான பஃபர்கள் பாயின்ட்டர்கள் மற்றும் கவுண்டர்களை அமைத்த பிறகு டிவைஸ் கன்ட்ரோலர் முழு டேட்டாவையும் தன் பஃபர் சேமிப்பகத்திலிருந்து நேரடியாக சிபியுவின் தலையீடு இல்லாமல் நினைவகத்திற்கு மாற்றும் நான் சொல்வது என்னவென்றால் இது போன்ற நிலைமை உள்ளது எனவே நமக்கு ஸிபியு உள்ளது பின்னர் மெமரி சிப் உள்ளது நினைவகம் உள்ளது பின்னர் டிஎம்ஏ கன்ட்ரோலர் எனப்படும் மற்றொரு மாட்யுல் உள்ளது இந்த டிஎம்ஏ கன்ட்ரோலர் மூலம் சில சாதனம் அல்லது டிஸ்க் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சிபியு சில அளவு டேட்டாவை டிஸ்க்கில் இருந்து நினைவகத்திற்கு அல்லது நினைவகத்திலிருந்து டிஸ்க்கிற்கு மாற்ற வேண்டும் என்பதைக் கண்டறிந்தால் அது என்ன செய்யும் என்றால் அது நினைவகம் மற்றும் டிஸ்க்கிற்கு இடையில் சில டேட்டா பரிமாற்றம் நடைபெற வேண்டும் என்பதை டிஎம்ஏ கன்ட்ரோலருக்கு தெரிவிக்கும் இந்த டிஎம்ஏ கன்ட்ரோலர் என்ன செய்யும் இது இந்த முழு டேட்டாவையும் மாற்றும் எனவே இது ஒரு ரீட் செயல்பாடாக இருந்தால் ஒரு பைட் மாற்றப்பட்டபின் ஒவ்வொரு முறையும் ஸிபியுவிற்க்கு சொல்லாமல் இந்தத் டேட்டா முழுவதையும் டிஸ்க்கில் இருந்து நினைவகத்திற்கு மாற்றும் எனது டேட்டா தொகுதியின் அளவு எதுவாக இருந்தாலும் 4 கிலோபைட் அல்லது 8 கிலோபைட் அல்லது 10 கிலோபைட்டாக முழு டேட்டா இருக்கும்போதும் அந்த முழு டேட்டாவும் அதில் மாற்றப்படும் அதைப் பொறுத்து அதற்குப் பிறகு டிஎம்ஏ கன்ட்ரோலர் ஒரு குறுக்கீட்டை உருவாக்கி முழு டேட்டாவும் மாற்றப்பட்டது என்ற செய்தியை டிவைஸ் டிரைவருக்கு தெரிவிக்கிறது டிவைஸ் கன்ட்ரோலர் இந்தச் செயல்பாட்டைச் செய்து கொண்டிருக்கும் போது ஸிபியு வேறு ஏதாவது செய்ய முடியும் ஏனெனில் இந்த பரிமாற்றம் நடைபெற நிறைய நேரம் எடுக்கும் ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் டிஸ்க் ஒரு மேக்னடிக் டிவைஸ் ஆகும் எனவே இந்த காரியத்தைச் செய்ய நேரம் எடுக்கும் எனவே இந்த நேரத்தில் ஸிபியு வேறு ஏதாவது செய்கிறது எனவே சில ப்ரோக்ராம்களை எக்ஸிக்யுட் செய்வதற்கு ஸிபியுவிற்கு நேரம் கிடைக்கிறது இதனால் ஸிபியுவால் மல்டி ப்ரோக்ராமிங் செய்ய முடிகிறது மற்றும் ஒரு யூனிட் நேரத்திற்குள் முடிக்கப்பட்ட வேலைகளின் எண்ணிக்கையை மேம்படுத்த முடியும் அதாவது கணினியின் த்ரூபுட் நிறைய மேம்படுத்தப்படலாம் எனவே இந்த முறையில்தான் நேரடி நினைவக அணுகல் உதவுகிறது சில உயர்நிலை கணினி அமைப்புகள் பஸ் கட்டமைப்பை விட ஸ்விட்சை பயன்படுத்துகின்றன எனவே சில கணினி அமைப்புகள் அவற்றை பெற்றுள்ளன ஆனால் நாம் இங்கு பயன்படுத்துவது பஸ் வகை கட்டமைப்பு ஆகும் எனவே பஸ்ஸில் உள்ள சிக்கல் என்னவென்றால் இது ஸிபியு இணைக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த பஸ் என்றால் நினைவகம் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் டிஎம்ஏ கன்ட்ரோலரும் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த டிஎம்ஏ கன்ட்ரோலர் மூலம் சாதனங்கள் இணைக்கப்படுகின்றன இப்போது இந்த டிஎம்ஏ கன்ட்ரோலர் டிஸ்க்கில் இருந்து நினைவகத்திற்கு டேட்டாவை இடமாற்றம் செய்யும்போது அதுவும் இந்த பஸ்ஸைப் பயன்படுத்துகிறது அந்த நேரத்தில் ஸிபியு சில ப்ரோக்ராமை இயக்குகிறது மற்றும் அது நினைவகத்தின் உள்ளடக்கத்தை அணுக வேண்டும் எனவே அது கடினமாகிறது எனவே இப்போது ஸிபியு மற்றும் டிஎம்ஏ ஆகியவை பஸ் அணுகலுக்காக போட்டியிடத் தொடங்குகின்றன அது கணினி செயல்திறனைக் கட்டுப்படுத்துகின்றது பொதுவாக பின்பற்றப்படும் கொள்கை என்னவென்றால் டிஎம்ஏ க்கு ஸிபியுவை விட குறைந்த முன்னுரிமை வழங்கப்படுகிறது சிபியு பஸ்ஸைப் பயன்படுத்தாத போது மட்டுமே டிஎம்ஏ கன்ட்ரோலர் பஸ்ஸை இடமாற்றத்திற்குப் பயன்படுத்தும் எனவே இது சைக்கிள் ஸ்டீலிங் என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் செயல்திறனை மேலும் மேம்படுத்த சில கணினிகளில் ஒரு வித ஸ்விட்ச் இணைப்பு உள்ளது எனவே இந்த ஸ்விட்ச் அடிப்படையிலான இணைப்பில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஸ்விட்ச் உள்ளது ஒருபுறம் ஸிபியு டிஎம்ஏ கன்ட்ரோலர் போன்ற மாஸ்டர்களை பெற்றுள்ளோம் பின்னர் மறுபுறம் இந்த நினைவகம் டிஸ்க் போன்றவை உள்ளன ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஸ்விட்ச்கள் உள்ளன இந்த ஸ்விட்ச்கள் வெவ்வேறு விதங்களில் இணைக்கப்படலாம் இது ஸ்விட்ச்சில் உள்ள அடுக்குகளின் எண்ணிக்கையைப் பொறுத்தது ஆகும் எனவே பல்வேறு வகையான இணைப்புகளை நிறுவ முடியும் மேலும் ஒரு ஷேர்ட் பஸ் சுழற்சிகளுக்கு போட்டியிடுவதை விட பல கூறுகளை ஒரே நேரத்தில் மற்ற கூறுகளுடன் பேச வைக்க விரும்புகிறோம் எனவே முந்தைய சூழ்நிலையில் அவை பயன்படுத்தப்படாத சுழற்சிகளைப் பெறுவதற்கு போட்டியிட்டன ஆனால் இந்த விஷயத்தில் அவைகள் பயன்படுத்தப்படாத சுழற்சிகளுக்கு போட்டியிடுவதில்லை அவைகள் இணையான செயல்பாட்டைச் செய்கின்றன எனவே டிஎம்ஏ மிகவும் பயனுள்ளதாக மாறும் ஏனெனில் இப்போது டிஎம்ஏ கன்ட்ரோலருடன் பஸ்ஸுக்காக போட்டியிடுவதை விட வேறு சில செயல்பாடுகளை செய்ய ஸிபியுவிற்க்கு நேரம் கிடைக்கும் எனவே இந்த வழியில் டிஎம்ஏ செயல்திறனை மேம்படுத்த உதவும் எனவே இந்த நவீன கணினிகள் வான் நியூமன் ஆர்க்கிடெக்சர் மற்றும் அனைத்து கணினி கூறுகளின் அல்லது ஒரு கணினி அமைப்பின் சித்தரிப்பு எவ்வாறு செயல்படுகின்றன சிபியு எக்ஸிக்யூஷனில் பல த்ரட்ஸ் இருக்கலாம் பல ப்ராஸஸ்கள் இருக்கலாம் நாம் த்ரட்ஸ் என்ற கருத்துக்கு பின்னர் வருவோம் ஆனால் ஒரு ப்ராஸஸ் இருந்தால் அவை த்ரட்ஸ்களாக பிரிக்கப்படலாம் அதற்கு பின்னர் வருவோம் எனவே தற்போதைக்கு நாம் த்ரட்ஸ் மற்றும் ப்ராஸஸ் அல்லது ப்ரோக்ராமை எடுத்துக்கொள்கிறோம் சில எக்ஸிக்யூஷன் ஸிபியுவால் செயல்படுத்தப்பட வேண்டும் ஸிபியு ஒரே நேரத்தில் வெவ்வேறு N ப்ராஸஸ்களை இயக்குகிறது ஸிபியு அவற்றில் ஒன்றை ஒரு நேரத்தில் செய்கிறது என்ற அர்த்தத்தில் பார்த்தால் ஸிபியு ஏதேனும் ஒரு ஆப்பரேஷன் அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் இடைநிறுத்தப்பட்டால் ஸிபியு அடுத்த செயல்பாட்டை அல்லது அடுத்த ப்ராஸஸை எடுத்துக்கொள்கிறது இவ்வகையில் ஒரே நேரத்தில் N ப்ராஸஸ்களை செய்கிறது இப்போது பிரதான நினைவகத்திலிருந்து அது இன்ஸ்ட்ரக்ஷனை பெறலாம் எக்ஸிக்யூஷன் மற்றும் சில டேட்டா இயக்கம் நடைபெறலாம் சில சமயங்களில் சில டேட்டா இயக்கம் அவசியமாகிறது எனவே ஸிபியுவிற்க்கு சாதனத்திலிருந்து சில டேட்டாவை மாற்றுவதற்கான தேவை உள்ளது எனவே இது ஒரு IO கோரிக்கையை அனுப்புகிறது இதன் விளைவாக சில டிஎம்ஏ பரிமாற்றத்தை சிலவற்றின் மூலம் தொடங்குகிறது அது டிஎம்ஏ பரிமாற்றமாக இருக்கலாம் அங்கு டேட்டா நினைவகத்திற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து ஸிபியு அதை மீண்டும் ரீட் செய்ய வேண்டிய தேவை உள்ளது அல்லது அது ஒரு குறுக்கீடு வழியாக இருக்கலாம் ஒரு IO கோரிக்கையை அனுப்புவது போல இருக்கலாம் சாதனம் டேட்டாவை எடுத்து வைக்கிறது பின்னர் அது டேட்டா தயாராக உள்ளது என்று கூறி ஸிபியுவிற்க்கு ஒரு குறுக்கீட்டை அனுப்புகிறது எனவே இவ்வழியாக இருக்கலாம் அல்லது அது டிவைஸில் ஏதேனும் ரைட் செய்கிறதென்றால் ஸிபியு டேட்டாவை இந்த லைனில் வைத்து IO ஒரு அவுட்புட் கோரிக்கையை அனுப்பலாம் மற்றும் செயல்பாடு முடிந்ததும் இந்த டிவைஸ் ஒரு குறுக்கீட்டை செயல்பாடு முடிந்துவிட்டது என்று அனுப்பலாம் அவுட்புட் செயல்பாடு முடிந்தது என்று கூறுகிறது எனவே இந்த குறுக்கீடு இயக்கத்தால் IO நடைபெறலாம் மேலும் நேரடி நினைவக அணுகல் அடிப்படை பரிமாற்றத்தையும் நாம் விவாதித்தோம் அங்கு ஸிபியுவின் தலையீடு இல்லாமல் சாதனத்திலிருந்து நேரடியாக நினைவகத்திற்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது எனவே அதை செயல்படுத்தக்கூடிய வேறு வழி இதுதான் கணினி கட்டமைப்புகளைப் பார்க்கும்போது பொதுப் பயன்களுக்கான ஒரேயொரு ப்ராஸஸர் உள்ளது இது நம்மிடம் உள்ள மிக எளிய வகை செயல்பாடாகும் எனவே நமக்கு ஒரேயொரு ப்ராஸஸர் கிடைத்துள்ளது அது ப்ரோக்ராமை இயக்குகிறது எனவே ஒரு நேரத்தில் ஒரு ப்ரோக்ராமை மட்டுமே எக்ஸிக்யுட் செய்ய முடியும் பின்னர் இணை அமைப்புகள் அல்லது இறுக்கமாக இணைக்கப்பட்ட அமைப்புகள் என்று அழைக்கப்படும் மல்டி ப்ராஸஸர் அமைப்புகள் இருக்கின்றன எனவே மல்டி ப்ராஸஸர் அமைப்பில் நமக்கு பல ப்ராஸஸர்கள் உள்ளன எனவே இதன் விளைவாக அவை பல வேலைகளை இணையாக செய்ய முடியும் எனவே பல செயல்பாடுகளை நாம் ஒன்றுசேர்ந்து செய்யலாம் எனவே மல்டிப்ராஸஸர் கணினிகள் இந்த அதிக த்ரூபுட் அளவுகோலின் சிக்கனம் மற்றும் அதிக நம்பகத்தன்மை ஆகிய அனுகூலங்களைப் பெற்றுள்ளன அளவுகோலின் சிக்கனம் என்றால் எனக்கு 2 ப்ராஸஸர்கள் கிடைத்திருந்தால் ஒரே நேரத்தில் 2 ப்ரோக்ராம்களைச் செய்ய முடியும் 10 ப்ராஸஸர்கள் கிடைத்திருந்தால் ஒரே நேரத்தில் 10 ப்ரோக்ராம்களைச் செய்ய முடியும் எனவே ப்ரோக்ராம்கள் முற்றிலும் சார்பற்றதாக இருந்தால் இந்த அளவிடுதல் மிகவும் அதிகமாக இருக்கும் ப்ரோக்ராம்கள் சார்புடையதாக இருந்தால் ஒரு ப்ரோக்ராமின் வெளியீடு மற்றொன்றுக்கான உள்ளீடாக அதன் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்தும் எனவே த்ரூபுட்டில் அந்த பத்து மடங்கு வேக அதிகரிப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் குறைந்தது சில நிலைகள் வரை ஓரளவு முன்னேற்றம் வரும் எனவே அதுவே அளவுகோல் எனவே நீங்கள் செயல்பாட்டை அதிகரித்தால் வேகத்தில் எவ்வளவு முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை அந்த அளவுகோல் தீர்மானிக்கிறது சில காரணிகளால் ப்ராஸஸர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் நம்பகத்தன்மையை மேம்படுத்த முடியும் எனவே படிப்படியாய்ச் செயல்தரம் இழக்க செய்ய வேண்டும் அல்லது சகிப்புத்தன்மை செய்ய வேண்டும் பல ப்ராஸஸர்கள் இருப்பதால் ஒரு ப்ராஸஸர் தவறாகிவிட்டால் இந்த ப்ராஸஸர் செய்துகொண்டிருந்த வேலையை வேறு ஒரு ப்ராஸஸர் எடுத்துக் கொள்ளலாம் இருப்பினும் ஒட்டுமொத்த கணினியின் த்ரூபுட் குறையும் ஆனால் கணினி தோல்வியடையாது ஒரேயொரு ப்ராஸஸர் ஒரேயொரு பொதுப் பயன்களுக்கான ப்ராஸஸருடன் ஒப்பிடும்போது அந்த ப்ராஸஸர் தோல்வியுற்றால் முழு அமைப்பும் தோல்வியடைகிறது எனவே ஒரு மல்டி ப்ராஸஸர் அமைப்பில் நமக்கு ஒரு படிப்படியாய் செயல்தரம் இழத்தல் அல்லது தவறுகளை சகிக்கும்தன்மை உள்ளது மீண்டும் இந்த மல்டி ப்ராஸஸர் கணினிகளை இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் ஒன்று சமச்சீரான மல்டி ப்ராஸஸிங் இன்னொன்று சமச்சீரற்ற மல்டி ப்ராஸஸிங் சமச்சீரான மல்டி ப்ராஸஸிங்கில் ஒவ்வொரு ப்ராஸஸரும் வேலைகளைச் செய்வதற்கு சமமாக திறன் கொண்டவை எனவே எல்லா பணிகளையும் ஒவ்வொரு ப்ராஸஸரும் செய்ய முடியும் எனவே படிப்படியாய்ச் செயல்தரம் இழத்தல் வழியாக இந்தப் பிரிவு மிகவும் எளிதானது எனவே ஒரு ப்ராஸஸர் தோல்வியுற்றால் அந்த வேலையை வேறு எந்த ப்ராஸஸரும் எடுத்துக்கொள்ள முடியும் அதேசமயம் சமச்சீரற்ற மல்டி ப்ராஸஸிங்கில் ஒவ்வொரு ப்ராஸஸருக்கும் சில குறிப்பிட்ட பணிகள் மட்டுமே ஒதுக்கப்படுகின்றன மேலும் இது ப்ராஸஸரின் வகை மற்றும் பணியின் வகையைப் பொறுத்து இருக்கும் எனவே ஒரு செயலை அனைத்து ப்ராஸஸர்களாலும் செயல்படுத்த முடியாது ப்ராஸஸர்களின் துணைக்குழு மட்டுமே இதைச் செய்ய முடியும் எனவே இங்கேயும் படிப்படியாய் செயல்தரம் இழத்தல் இருக்கும் ஆனால் ஒரே மாதிரியான ப்ராஸஸர் வேலையை மேற்கொள்ள வேண்டிய அளவிற்கு இருக்கும் எனவே அவை இரண்டிலும் அவற்றிற்கான நன்மை தீமைகள் உள்ளன ஏனெனில் சமச்சீரான மல்டி ப்ராஸஸிங்கில் ப்ராஸஸர்கள் சில செயல்பாடுகளுக்கு சிறப்பு பெற்றவை அல்ல அதே சமயம் சமச்சீரற்ற மல்டி ப்ராஸஸிங்கில் அவற்றின் ப்ராஸஸர்கள் சிலவற்றிற்கு சிறப்பு வாய்ந்தவைகளாக இருக்கும் எடுத்துக்காட்டாக மல்டி ப்ராஸஸிங் கணினிகளில் சில ப்ராஸஸர்கள் பொதுப் பயன்களுக்கான ப்ராஸஸராக இருக்கலாம் சில ப்ராஸஸர்கள் சிக்னல் ப்ராஸஸர்களாக இருக்கலாம் எனவே சிக்னல் ப்ராஸஸ் வேலைகளை சிக்னல் ப்ராஸஸர்கள் மூலம் சிறப்பாக செய்ய முடியும் எனவே அதுபோன்று நாம் வெவ்வேறு வகையான கணினி அமைப்புகளை கொண்டிருக்கலாம் அது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் வடிவமைப்பை பெருமளவில் தீர்மானிக்கும் எனவே அடுத்தடுத்த வகுப்புகளில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தைப் பற்றிய கூடுதலான அத்தியாயங்களுக்குச் செல்லும்போது மேலும் அதைப் பற்றி பார்ப்போம்